எனவே இப்போது நாம் பரிமாற்றக் கோட்டின் அடிப்படை கருத்துகளின் தூண்டலுக்குச் செல்வோம் எனவே மின்னோட்டத்தை எடுத்துச் செல்லும்போது ஒரு கடத்தி ஒரு காந்தப்புலத்தைக் கொண்டிருக்கிறது என்பது நமக்குத் தெரியும் உதாரணமாக நாம் வலது கை விதியைப் பயன்படுத்தினால் இது உங்கள் கண்டக்டர் என்று வைத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் கடத்தியை இப்படி போர்த்தினால் இது திசை என்றால் தற்போதைய ஓட்டம் பின்னர் இது எதிர் கடிகாரம் இது எதிரெதிர் திசையில் ஃப்ளக்ஸ் கோடுகளின் திசையாகும் என்று பார்க்கவும் எனவே மின்னோட்டத்தை எடுத்துச் செல்லும் ஒரு கடத்தி அதைச் சுற்றி ஒரு காந்தப்புலத்தைக் கொண்டிருக்கும் எனவே சக்தியின் காந்த கோடுகள் செறிவூட்டப்பட்ட வட்டங்களாக இருக்கின்றன அவை கண்டக்டரின் மையத்தில் தங்கள் மையங்களைக் கொண்டுள்ளன இது கண்டக்டர் என்றால் இது கடத்தி என்றால் அவை செறிவான வட்டங்களாகவும் கடத்திகளின் மையத்தில் மையமாகவும் இருக்கும் நான் இதை இவ்வாறு போர்த்தினால் இது தற்போதைய கட்டைவிரலின் மேல்நோக்கி இருந்தால் உங்களுக்கு காந்தப்புலம் சரியாக இருக்கும் ஆனால் அவை உண்மையில் மைய வட்டங்களாக இருக்கும் மேலும் மையம் கடத்தியின் மையத்தில் இருக்கும் சரி எனவே கண்டக்டரில் உள்ள தூண்டப்பட்ட அந்த கண்டக்டரில் உள்ள மின்னழுத்தத்தை எங்கு வேண்டுமானாலும் அலகுகளை சரியாக எழுதினேன் எனவே இது வோல்ட் ஆகும் இது உண்மையில் சமன்பாடு எண் 4 ஆகும் அங்கு வெபரில் உள்ள கடத்தியின் ஃப்ளக்ஸ் இணைப்புகளைக் குறிக்கிறது இது வெபர் வலதுபுறம் திரும்புகிறது எனவே இந்த சமன்பாடு 4 அதை இந்த வடிவத்தில் இந்த வடிவத்தில் எழுதலாம் எனவே இது இது போன்றதாக இருக்கும் இது சமன்பாடு 5 எங்கே சரி அதாவது L உண்மையில் விகிதாசாரத்தின் மாறிலி அது அடிப்படையில் தூண்டல் உரிமை எனவே ஒரு நேர்கோட்டுக்கு ஹென்றிஸில் தூண்டல் எப்போது ஒரு நேரியல் காந்த சுற்றில் சரியான ஃப்ளக்ஸ் இணைப்புகள் தற்போதைய வலத்துடன் நேர்கோட்டுடன் வேறுபடுகின்றன இதனால் தூண்டல் எப்போதும் மாறாமல் இருக்கும் எனவே காந்த சுற்று நேரியல் என்றால் a மற்றும் ஃப்ளக்ஸ் இணைப்புகளுக்குப் பதிலாக மின்னோட்டத்துடன் நேர்கோட்டில் மாறுபடும் எனவே தூண்டல் எப்போதும் மாறாமல் இருக்கும் அதாவது இதை நாம் ஹென்றி சரியாக எழுதலாம் எனவே இது நேரியல் காந்த சுற்று எனவே நாம் இப்படி எழுதலாம் சரி எனவே தூண்டல் மாறாமல் இருக்கும் எனவே அது ஹென்றியில் உள்ளது எனவே இதில் சமன்பாடு எண் 6 கொடுக்கப்பட்டுள்ளது சரி எனவே உண்மையில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் லம்ப்டா சின்னம் இது போன்றது ஆனால் லம்ப்டாவை எழுதுவது என் பழக்கம் எனவே இது முழுவதும் நான் இதைப் பயன்படுத்த வேண்டும் எனவே எல்லாவற்றிற்கும் மேலாக குறியீட்டு மாற்றம் அல்லது எதுவும் இருக்கக்கூடாது எனவே இந்த psi உண்மையில் நாம் லாம்ப்டாவைப் பயன்படுத்துகிறோம் இதை ஒரு ஃப்ளக்ஸ் இணைப்புகளாகப் பார்க்கிறோம் எனவே அது சமன்பாடு 6 ஐ வழங்குகிறது உண்மையில் சரியான ஃப்ளக்ஸ் இணைப்புகளுக்கு சமம் என்று நாம் எழுதலாம் ஆனால் நாம் அதை இப்போது லம்ப்டாவால் பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் மற்றும் லாம்ப்டா மற்றும் psi ஆகியவை ஃப்ளக்ஸ் இணைப்புகளின் RMS மதிப்புகள் மற்றும் தற்போதைய முறையே இவை RMS மதிப்புகள் மற்றும் இது சமன்பாடு 7 சரி எனவே நீங்கள் ஆம்பியர்ஸ் சட்டத்தைப் பயன்படுத்தினால் அது காந்தப்புல தீவிரம் H உடன் தொடர்புடைய ஆம்பியர்ஸ் சட்டத்தைப் பயன்படுத்துகிறது மற்றும் மின்னோட்டத்துடன் இணைக்கப்பட்ட மின்னோட்டம் நான் இணைக்கப்பட்ட மின்னோட்டம் வலதுபுறம் மற்றும் காந்தப்புல தீவிரம் H ஐ ஒருங்கிணைக்கிறது இது லூப் ஒருங்கிணைந்த உரிமை என்று அழைக்கப்படுகிறது அதாவது இது உங்கள் ஆம்பியர் சட்டம் உங்களிடமிருந்து இயற்பியல் சரியாகத் தெரியும் எனவே இது சமன்பாடு எண் 8 ஆகும் ஏனெனில் பின்னர் இந்த சமன்பாடு பயன்படுத்தப்படும் இந்த சமன்பாடு சரியாக பயன்படுத்தப்படும் இப்போது ஃப்ளக்ஸ் அடர்த்தி உரிமை என்பது ஒரு சதுர மீட்டருக்கு வெபரில் உள்ளது என்பது உங்களுக்குத் தெரியும் சரி எனவே இது சமன்பாடு 9 மற்றும் ஆகும் மேலும் ஒரு மீட்டருக்கு ஹென்றி என்பது இலவச இடத்தின் ஊடுருவல் மற்றும் ரிலேட்டிவ் ஊடுருவல் உரிமை எனவே நாம் என்ன செய்ய முடியும் என்றால் சமன்பாடு 4 இல் மாற்றுவது அதாவது இந்த சமன்பாடு இந்த சமன்பாடு 4 அதாவது இந்த சமன்பாடு சரி நீங்கள் D க்கு பதிலாக D t ஐ வலதுபுறம் j omega மற்றும் psi க்கு பதிலாக psi I சொன்னேன் psi மற்றும் lambda இரண்டும் நீங்கள் எடுப்பீர்கள் எனவே சமன்பாடு 4 இல் நீங்கள் ஜெ ஒமேகாவால் மாற்றினால் நிலையான ஃப்ளக்ஸ் இணைப்புகளால் நிலையான மின்னழுத்த வீழ்ச்சியை பெறலாம் லாம்ப்டா எல் i க்கு சமம் Psi லாம்ப்டாவுக்கு சமம் லாம்ப்டா L i க்கு சமம் எனவே இந்த மின்னழுத்த வீழ்ச்சி V ஆகிறது அது ஒன்றுமில்லை ஆனால் உங்கள் எதிர்வினை சரியானது நான் மின்னோட்டத்தின் RMS மதிப்பு அதாவது ஜெ ஒமேகா மற்றும் L i உங்கள் ஃப்ளக்ஸ் இணைப்பு லாம்ப்டாவுக்கு சமம் எனவே இது உண்மையில் சமன்பாடு 10 சரி இப்போது இதேபோல் 2 சுற்றுகளுக்கு இடையேயான பரஸ்பர தூண்டலை நீங்கள் கண்டுபிடிக்க விரும்பினால் இரண்டாவது சுற்றில் உள்ள மின்னோட்டம் காரணமாக ஒரு சுற்றின் ஃப்ளக்ஸ் இணைப்பு என வரையறுக்கப்படுகிறது எனவே இது பொதுவாக m 2 என வழங்கப்படலாம் பின்னர் ஒரு வரிசையில் மற்ற கட்டங்களின் தூண்டல் மற்றும் மற்ற விஷயங்கள் கண்டக்டர்களைத் தூண்டுவதற்கு உங்கள் கண்டக்டரை அழைத்துச் செல்லும் போது நாங்கள் பார்ப்போம் அந்த நேரம் அந்த பரஸ்பர தூண்டலையும் பார்க்கும் எனவே அந்த வழக்கில் நாம் சரியாக எழுதலாம் அதாவது இது பரஸ்பர தூண்டல் அது ஹென்றி அது உங்கள் சமன்பாடு எண் 11 கொடுக்கப்பட்டுள்ளது எனவே 2 சுற்றுகளுக்கு இடையேயான பரஸ்பர ஃப்ளக்ஸ் இணைப்பு இரண்டாவது சுற்றில் மின்னோட்டம் காரணமாக ஒரு சுற்றின் ஃப்ளக்ஸ் இணைப்பு என வரையறுக்கப்படுகிறது அதாவது இது இரண்டாவது சுற்றின் மின்னோட்டம் காரணமாக இந்த விஷயம் ஃப்ளக்ஸ் இணைப்பு உங்கள் தற்போதைய மின்னோட்டம் காரணமாக நாங்கள் அழைக்கிறோம் இரண்டாவது சுற்றில் மின்னோட்டத்திற்கு எனவே அதுதான் முதல் சுற்று மின்னோட்டம் முதல் சுற்றுக்கு செல்லும் மின்னோட்டம் காரணமாக இரண்டாவது சுற்றில் மின்னோட்டம் காரணமாக ஒரு சுற்றுக்கான உங்கள் ஃப்ளக்ஸ் இணைப்பு I 1 ஆகும் இப்போது இந்த பரஸ்பர தூண்டலின் காரணமாக இதை நீங்கள் கண்டறிந்தால் சுற்று 2 இல் மின்னழுத்த வீழ்ச்சி துணை மின்னழுத்த வீழ்ச்சி என்னவாக இருக்கும் பின்னர் சுற்று 1 இல் உள்ள மின்னோட்டம் காரணமாக கொடுக்கப்படுகிறது எனவே அது அப்படியே இருக்கும் ஆனால் வோல்ட்ஸ் சரியானது எனவே இது இரண்டாவது சுற்றில் மின்னழுத்த வீழ்ச்சி எனவே இந்த வழியில் நாம் அந்த பரஸ்பர தூண்டலைத் தீர்மானிக்க முடியும் ஆனால் இப்போது நாம் பார்க்கும் விவரங்கள் இப்போது ஒரு கண்டக்டரின் தூண்டல் எனவே டிரான்ஸ்மிஷன் கோடுகள் அதனால்தான் நான் இங்கு எழுதிய ஒவ்வொரு அடியும் நாம் எதையும் இழக்கக்கூடாது எனவே டிரான்ஸ்மிஷன் கோடுகள் இணையான கடத்திகளால் ஆனவை மற்றும் எல்லையற்ற நீண்டதாக கருதப்படலாம் ஏனென்றால் நீங்கள் மேல்நிலை பரிமாற்றக் கோட்டைப் பார்த்திருந்தால் அவை இணையான கடத்திகள் என்று நாம் கருதலாம் மேலும் அவை எல்லையற்ற நீண்டவை என்று நாம் கருதலாம் எனவே அதன் அடிப்படையில் உருளை கடத்தியைக் கொண்ட ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட மின்னோட்டத்தின் ஃப்ளக்ஸ் இணைப்புகளுக்கான வெளிப்பாடுகளை உருவாக்குவோம் எனவே உருளை வடிவக் கடத்திகள் சரியான திடக் கடத்திகள் முடிவிலியில் திரும்பும் பாதையுடன் சரியாக இருக்கும் என்று நாங்கள் கருதுவோம் அதாவது நீங்கள் அழைக்கப்படும் தனிமைப்படுத்தப்பட்ட மின்னோட்டம் கொண்ட உருளை கடத்தி மற்றும் திரும்பும் பாதை முடிவிலியில் கிடப்பதை நாம் பார்ப்போம் இதன் பொருள் இந்த அனுமானம் மற்றும் காந்தம் மற்றும் நீங்கள் அழைப்பது மற்றும் காந்தப் பாய்வு கோடுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு ஒற்றை முறை சுற்று நிறைவு செய்யும் வலது கை விதியால் கொடுக்கப்பட்ட திசையுடன் கூடிய மூடிய வட்டங்கள் இது உங்கள் செங்குத்து விஷயம் என்றால் கண்டக்டராக இருந்தால் நீங்கள் கண்டக்டரை இப்படி போர்த்தினால் இது மின்னோட்டத்தின் திசையாக இருந்தால் இது ஃப்ளக்ஸ் கோடுகளாக இருக்கும் என்று நான் ஆரம்பத்தில் சொன்னேன் எனவே வலது கை விதியால் கொடுக்கப்பட்ட திசையுடன் அடுத்தது நான் சொல்கிறேன் அடுத்தது ஒரு கடத்தியின் தூண்டலைக் கணக்கிடுவதற்கு கண்டக்டருக்குள் இருக்கும் ஃப்ளக்ஸ் மற்றும் வெளிப்புற ஃப்ளக்ஸ் இரண்டையும் உள் மற்றும் வெளிப்புற இரண்டையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் கண்டக்டர் கொண்டு செல்லும் உதாரணமாக உட்புற ஃப்ளக்ஸ் படிப்படியாக சிறிய அளவிலான மின்னோட்டத்தை இணைக்கிறது உதாரணமாக நாம் கண்டக்டரின் மையத்தை நோக்கி உள்நோக்கிச் செல்கிறோம் எடுத்துக்காட்டாக இது கடத்தி வலதுபுறத்தின் குறுக்கு வெட்டு பார்வை என்றும் அது மின்னோட்டத்தை எடுத்துச் செல்கிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள் எனவே இப்போது நீங்கள் தொடரும் போது மற்றும் ஒரே மாதிரியான மின்னோட்ட அடர்த்தியை நாங்கள் யூகிக்கிறோம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்றால் நீங்கள் இந்த மையத்திலிருந்து இந்த மையத்திலிருந்து மையமாக இருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள் மின்னோட்டத்தின் சிறிய அளவு ஏனென்றால் தற்போதைய அடர்த்தி சீரானது என்று நாங்கள் கருதுகிறோம் எனவே நாம் இவ்வாறு நகரும் போது நாங்கள் என்று கருதுகிறோம் அதாவது உங்கள் உள் ஃப்ளக்ஸ் முன்னேற்றம் படிப்படியாக இணைக்கிறது நீங்கள் அனைத்து உள் ஃப்ளக்ஸ் கோடுகளையும் அகமாக மாற்றினால் நான் இதை இப்படி செய்கிறேன் நீங்கள் இந்த ஃப்ளக்ஸ் கோடு போன்ற அனைத்து இன்டர்ன் ஃப்ளக்ஸ் கோட்டையும் இது போல் செய்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் நீங்கள் இதிலிருந்து மையத்தை நோக்கி நகரும் போது அது படிப்படியாக சிறிய அளவிலான தற்போதைய உரிமையை இணைக்கிறது அதாவது கடத்தியின் மையத்தை நோக்கி நாம் உள்நோக்கிச் செல்லும்போது அது இங்கே எழுதப்பட்டுள்ளது எனவே ஒரு வெளிப்புற ஃப்ளக்ஸ் எப்பொழுதும் கடத்தியின் உள்ளே இருக்கும் மொத்த மின்னோட்டத்தை வெளிப்புறப் பாய்ச்சலுடன் இணைக்கிறது எனவே அது எப்போதும் கடத்தியின் மொத்த மின்னோட்டத்தை இணைக்கும் சரி எனவே இதை அடிப்படையாகக் கொண்டு நீங்கள் முதலில் உந்துதல் என்று அழைக்கும் அகம் என்ன என்பதை அறிய முயற்சிப்போம் எனவே இது உங்கள் படம் 1 மற்றும் இது உங்கள் கண்டக்டர் சரியானது இது ஒரு நீண்ட உருளை கடத்தி மற்றும் இது குறுக்கு வெட்டு பார்வை மற்றும் அதன் ஆரம் உண்மையில் ஆர் மற்றும் நீங்கள் தொலைவில் x ஐ சிறியதாக கருதுகிறீர்கள் சிறிய அந்த நீளம் dx இது உங்கள் dx மற்றும் இது வளைவு நீளம் மிகவும் சிறியது அது உண்மையில் dl வலது மற்றும் இங்கிருந்து அந்த மின்சார புல தீவிரம் தொலைவில் x ஏனெனில் அது x இங்கே உள்ளது x இது ஒரு வட்ட பாதை எனவே இங்கிருந்து நீங்கள் அதைத்தான் உங்கள் மின்சாரப் புலம் என்று கருதுகிறீர்கள் என்று சொல்லுங்கள் அது உங்கள் காந்தப்புல தீவிரம் எச் x சரி எனவே இது கடத்தியின் குறுக்கு வெட்டுப் பார்வை இது ஆரம் ஆர் மற்றும் தொலைவில் எச் சிறியதை சிறியதாகக் கருதுகிறோம் இது உங்கள் டிஎக்ஸ் சரியானது இது உங்கள் நீளம் டிஎல் என்று அழைக்கப்படுகிறது சரி எனவே இந்த வழக்கில் நாம் என்ன செய்வோம் MMF சுற்று ஆரம் x இன் ஒரு செறிவான நெருக்கமான வட்டப் பாதை இது கடத்திக்கு அகம் x வலது அகத்தின் செறிவான மூடிய வட்டப் பாதையாகும் படம் ஒன்றில் காட்டப்பட்டுள்ளபடி இது உங்கள் உருவம் ஒன்று இது ஒரு உருவம் எனவே லூப் ஒருங்கிணைப்பு என்று நீங்கள் எழுதலாம் என்று நினைக்கிறேன் மிம்சாரத்தின் தூரம் I x இங்கே காந்தப்புல தீவிரத்திற்கு சமமான ஆம்பியர் கடத்தியின் மையத்திலிருந்து H x மீட்டருக்கு தொலைவில் ஒரு மீட்டருக்கு மாறிவிடும் எனவே இங்கேயும் x இங்கே உள்ளது இங்கேயும் இருக்கிறது எனவே நான் x இந்த தூரம் வரை இணைக்கப்பட்டுள்ள மின்னோட்டத்திற்கு சமம் x வலது அது ஆம்பியரில் உள்ளது புலம் சமச்சீராக இருப்பதால் புலம் முற்றிலும் சமச்சீராக இருப்பதால் H x H x ஒவ்வொரு புள்ளியிலும் நிலையானது எனவே மையத்திலிருந்து சமமான அனைத்து புள்ளிகளுக்கும் H x நிலையானது எனவே புலம் சமச்சீராக உள்ளது எனவே இது ஒரு வட்டப் பாதை எனவே எல்லா இடங்களிலும் H x நாம் தொடர்ந்து இருப்போம் எனவே அது இருந்தால் எனவே H x H x மாறாமல் இருந்தால் இந்த d l இன் ஒருங்கிணைப்பு உண்மையில் உங்கள் 2 pi x மற்றும் வலதுபுறமாக இருக்கும் 2 பி எக்ஸ் மற்றும் எச் எங்கும் எங்கும் நிலையானதாக இருக்கும் மொத்த சுற்றளவாக இருக்கும் எனவே H x இல் இந்த ஒருங்கிணைப்பு உண்மையில் H x எங்கும் சமமாக இருக்கும் எனவே H x அப்படியே இருக்கும் மற்றும் d l இது வட்டமானது இது மொத்த வளைவின் நீளம் ஆனால் அந்த லூப் இன்டெக்ரலின் மொத்த சுற்றளவை நீங்கள் எடுத்துக் கொண்டால் அது சரியாக இருக்கும் எனவே இது சமன்பாடு 14 ஆகும் இப்போது எனவே நாம் தோல் விளைவை புறக்கணிப்போம் இதை நாம் புறக்கணிப்போம் மற்றும் ஒரே மாதிரியான மின்னோட்டம் அடர்த்தியை எடுத்துக்கொள்வோம் அதாவது நீங்கள் குறுக்குவெட்டை எடுத்துக் கொண்டால் சீரான மின்னோட்ட அடர்த்தியை சரியாக எடுத்துக்கொள்வோம் எனவே தொலைவில் x தூரத்தில் x வலதுபுறம் பிடித்துக் கொள்ளும் எனவே இந்த வட்டத்தின் இந்த பகுதி மற்றும் வட்டத்தின் R பகுதி தொலைவில் உள்ளது எனவே தூரத்தில் x மின்னோட்டம் I x எனவே நடப்பு அடர்த்தி சீரானது என்று நாம் கருதுவோம் எனவே இரு பக்கங்களிலும் pi pi ரத்து செய்யப்படும் இது சமன்பாடு 15 சரி எனவே 14 மற்றும் 15 சமன்பாடுகளுக்குப் பிறகு நாம் பெறுகிறோம் எனவே சமன்பாடு 14 இல் இங்கே உள்ளது எனவே சமன்பாடு 14 சமன்பாடு 14 இல் நீங்கள் மாற்று மற்றும் சிறிய எளிமைப்படுத்தல் இந்த ஆம்பியர் மீட்டருக்கு திரும்பும் எனவே இது சமன்பாடு பதினாறு எனவே நிலையான ஊடுருவக்கூடிய ஒரு காந்தமற்ற கடத்திக்கு காந்தப் பாய்வு அடர்த்தி B x மையத்திலிருந்து x தொலைவில் உள்ளது எனவே மீண்டும் ஒரு நிலையான காந்தக் கடத்திக்கு நிலையான ஊடுருவல் உரிமை உள்ளது எனவே தொலைவில் x என் பி x என்னவாக இருக்கும் என்று ஃப்ளக்ஸ் அடர்த்தி சரியாக இருக்கும் எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பது B x உண்மையில் சமம் எனவே இது சமன்பாடு பதினேழு சரி எனவே இலவச இடம் அல்லது காற்றின் ஊடுருவல் மற்றும் ஒரு மீட்டருக்கு ஹென்றி எனவே இப்போது தடிமன் கொண்ட ஒரு சிறிய பகுதிக்கு வேறுபட்ட பாய்வு d x அதாவது இந்த வரைபடம் மீண்டும் சரியானது எனவே தடிமன் கொண்ட ஒரு சிறிய பகுதிக்கு வேறுபட்ட ஃப்ளக்ஸ் d x இது தடிமன் d x இது d x வலது மற்றும் கடத்தியின் ஒரு மீட்டர் நீளம் எனவே d x இன் சிறிய வேறுபாடு மேலும் இது போன்ற ஒன்று நீங்கள் மடிப்பீர்கள் என்று நம்புகிறேன் நீங்கள் இதை மடிப்பீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் அதை மடக்கினால் இந்த தடிமன் dx மற்றும் இந்த நீளம் 1 மீட்டர் எனவே இந்தப் பகுதி d x 1 சதுர மீட்டராக இருக்கும் அதாவது அதாவது அது ஒரு ஃப்ளக்ஸ் அடர்த்தி இந்த பகுதிக்கு ஒரு சதுர மீட்டருக்கு வெபர் d x 1 வலதுபுறம் எனவே தடிமன் d x மற்றும் 1 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு சிறிய பகுதிக்கான வேறுபட்ட பாய்வு நீங்கள் கடத்தியைக் கருத்தில் கொள்வது d x ஆகும் எனவே இது சமன்பாடு பதினெட்டு எனவே ஃப்ளக்ஸ் உண்மையில் கடத்தியின் பின்னத்தை மட்டுமே இணைக்கிறது ஏனெனில் அது x தொலைவில் உள்ளது x அது தொலைவில் உள்ளது x மட்டுமே எனவே இது உங்கள் கண்டக்டரின் உங்கள் பகுதியையே இணைக்கிறது எனவே ஒரே மாதிரியான தற்போதைய அடர்த்தியின் அனுமானத்தின் அடிப்படையில் தற்போதைய அடர்த்தி சீரானது என்று நாம் கருதுகிறோம் ஆனால் மொத்த மின்னோட்டத்தின் பின்னமான திருப்பம் மட்டுமே ஃப்ளக்ஸ் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது ஏனெனில் தூரத்தில் உள்ள பகுதி தொலைவில் உள்ளது x பகுதி அது மற்றும் கடத்தி ஆரம் r எனவே அதன் ஆரம் எனவே இந்த விகிதத்தை மொத்த மின்னோட்டத்தின் ஒரு பின்னல் திருப்பமாக அழைக்கிறோம் இந்த ஃப்ளக்ஸ் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது சரி இந்த வழியில் நாம் கற்பனை செய்கிறோம் எனவே அந்த வழக்கில் பிறகு என்ன நடக்கும் பின்னர் ஃப்ளக்ஸ் இணைப்பு இதுதான் பின்னம் எனவே ஃப்ளக்ஸ் இணைப்பு ஒரு D d லாம்ப்டா எக்ஸ் ஆக இருக்கும் இது உண்மையில் பின் பகுதி வலதுபுறமாக D phi x ஆக மாறும் எனவே R சதுர pi pi மீது x சதுரம் R சதுரத்திலிருந்து டி சதுரத்திற்கு மேல் டி சதுரமாக ரத்து செய்யப்படுகிறது எனவே D phi x உங்களுக்கு சமம் mu 0 ஆல் R மாற்றீடு செய்துள்ளனர் பின்னர் நீங்கள் D phi x சமமாக இருக்கும் இது சமன்பாடு எண் பத்தொன்பது சமமாக உள்ளது ஏனெனில் நடப்பு ஆரம் ஆர் எனவே 0 முதல் r வரை ஒருங்கிணைக்கவும் பின்னர் நீங்கள் மொத்த உள் ஃப்ளக்ஸ் இணைப்புகளைப் பெறுவீர்கள் எனவே லாம்ப்டா இன்டர்னல் உள்ளது எனவே நீங்கள் ஒருங்கிணைக்கிறீர்கள் இது வலதுபுறமாக ஒருங்கிணைத்த பிறகு ஒரு மீட்டருக்கு 8 பை வெபர் ஒரு மீட்டருக்கு மு 0 ஆக இருக்கும் எனவே இது r இல் இருந்து சுயாதீனமாக இருப்பதை நீங்கள் காணலாம் 4 ன் மீது ஏனெனில் அது r இல் இல்லை எனவே ரத்து செய்யப்படும் எனவே இது சமன்பாடு 20 அங்கு லாம்ப்டா அகம் உண்மையில் ஒரு மீட்டர் சதுரத்திற்கு ஹென்றிக்கு சமம் எனவே நீங்கள் இங்கே ஒரு மீட்டருக்கு சதுர வலதுபுறமாக அல்லது ஒரு மீட்டருக்கு வலதுபுறமாக வெபர் திருப்பத்தை மாற்றுகிறீர்கள் எனவே லாம்ப்டா இன்டெர்னல் இது ஒரு மீட்டருக்கு ஃப்ளக்ஸ் இணைப்பு ஆகும் எனவே இன்டாக்டன்ஸ் இன்டர்னல் I மீது லம்ப்டாவுக்கு சமம் எனவே ஒரு மீட்டருக்கு ஹென்றி அதாவது இந்த உள் தூண்டல் உள் மின்னூட்டம் ஒரு மின்னோட்டம் கொண்டு செல்லும் கடத்தி மாற்று மின்னோட்டம் கொண்டு செல்லும் கடத்தி வலதுபுறம் ஒரு மீட்டருக்கு ஹென்றி மற்றும் அது கடத்தியின் ஆரம் அல்லது விட்டம் ஆகியவற்றிலிருந்து சுயாதீனமாக உள்ளது அதாவது கடத்தியின் விட்டம் அல்லது கண்டக்டரின் ஆரம் அல்லது ஆரம் அல்லது விட்டம் எதுவாக இருந்தாலும் சரி ஹென்றி பேர் மீட்டர் எதை நான் 21 சமன்பாட்டில் கூறியுள்ளான் எனவே அது ஒரு தற்போதைய கடத்தும் கடத்தியின் உள் தூண்டல் அடுத்தது வெளிப்புற ஃப்ளக்ஸ் இணைப்பு காரணமாக தூண்டல் எனவே இது கண்டக்டரின் வலதுபுறத்தின் குறுக்கு வெட்டு பார்வை எனவே இந்த கடத்தியின் ஆரத்திற்கு நாம் எதை எடுத்துள்ளோம் நாம் 2 வெளிப்புறப் புள்ளியை எடுத்துள்ளோம் இது கடத்தியின் மையத்திலிருந்து இந்த புள்ளி p தூரம் D 1 மற்றும் நாம் எடுத்த மற்றொரு புள்ளி q மற்றும் தூரம் D 2 வலது மற்றும் நாங்கள் இதை எடுத்துள்ளோம் இந்த விஷயம் சரி D 2 மற்றும் இந்த 2 புள்ளிகள் வெளிப்புறமாக இருக்கும் இவை நாம் சரியாக எடுத்துக்கொண்ட ஃப்ளக்ஸ் கோடு எனவே இது 2 வெளிப்புற புள்ளிகள் p q வலது p மற்றும் q க்கு இடையில் உள்ள படம் 2 ஃப்ளக்ஸ் இணைப்புகள் ஆகும் எனவே நாம் இங்கே எழுதியுள்ளோம் படம் 2 ஒரு புள்ளியில் p 1 மற்றும் D 2 தொலைவில் உள்ள 2 புள்ளிகள் p மற்றும் q ஒரு மின்னோட்ட I ஆம்பியரை எடுத்துச் செல்கிறது எனவே இந்த கடத்தியால் மின்னோட்டம் சுமந்து செல்கிறது ஏனென்றால் இந்த ஃப்ளக்ஸின் காந்தக் கோடுகள் இந்த வரியின் மைய வட்டம் என்பதால் இதைச் சுற்றி குவிந்த வட்டம் இதைச் சொல்லுங்கள் செறிவான சிலிண்டர் மேற்பரப்புகளுக்குள் வலதுபுறம் இந்த புள்ளிகள் வழியாக வலதுபுறம் கடந்து செல்கிறது எனவே இந்த புள்ளிக்கு இடையில் அனைத்தும் ஒருமுகப்படுத்தப்பட்டவை q இங்கே p இங்கு எடுக்கப்பட்டது எனவே p மற்றும் q q க்கு இடையில் ஃப்ளக்ஸ் கோடுகள் எதுவாக இருந்தாலும் அவை செறிவானதாக இருக்கும் எனவே தொலைவில் உள்ள புலத்தின் தீவிரம் x வலது எனவே நாம் கண்டக்டருக்கு சிறிது தூரம் x வெளிப்புறத்தை எடுத்துள்ளோம் நிச்சயமாக இந்த x கண்டக்டருக்கு வெளிப்புறமானது எனவே இந்த காந்தப்புலத்தின் தீவிரம் எந்த இடத்திலும் நாம் பார்த்தது போல Hx தொலைவில் உள்ள புலத்தின் தீவிரம் கொடுக்கப்படலாம் ஏனெனில் அது ஒரு நிலையான வட்டம் மற்றும் தொலைவில் x சுற்றளவு 2 pi x ஆகும் எனவே கண்டக்டர் தற்போதைய I ஐ எடுத்துச் செல்லும்போது I சமமாக இருக்கும் எனவே முடிந்தவரை நான் ஒரு மீட்டருக்கு ஆம்பியர் திருப்பங்களை வழங்கினேன் உங்கள் அலகுகள் இப்போது சமன்பாடு 22 மற்றும் ஃப்ளக்ஸ் அடர்த்தி நீங்கள் தொலைவில் பார்த்திருக்கிறீர்கள் x ஒரு சதுர மீட்டருக்கு வெபர் இது சமன்பாடு இது சமன்பாடு 23 சரி எனவே கண்டக்டர்களுக்கு வெளியே உள்ள ஃப்ளக்ஸ் முழு மின்னோட்டத்தையும் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அதனால் ஃப்ளக்ஸ் இணைப்பு D lambda x ஃப்ளக்ஸ் D phi x க்கு சமமாக உள்ளது எனவே எண் அடிப்படையில் D lambda x மற்றும் வேறுபட்ட ஃப்ளக்ஸ் D phi x இரண்டும் ஒரே உரிமை எனவே தடிமன் கொண்ட சிறிய பகுதிக்கு ஃப்ளக்ஸ் டி ஃபை எக்ஸ் x D phi x இரண்டும் ஒன்றுதான் B x க்கு D x க்கு 1 க்கு சமம் ஏனென்றால் இந்த பகுதியின் அதே கருத்து சரியானது நீங்கள் இப்படி கற்பனை செய்தால் இது உங்களுடையது இந்த சிலிண்டர் இந்த தடிமன் D x மற்றும் இந்த நீளம் 1 மீட்டர் மற்றும் இந்த தடிமன் D x சரியானது பின்னர் நீங்கள் அதை மடித்தால் இந்த தடிமன் 1 D x 1 ஆக குறுக்கு வெட்டு பகுதி எனவே இந்த விஷயத்தில் ஒரு மீட்டருக்கு வெபர் ஒன்றுக்கு முன்பு போலவே சரி எனவே இது சமன்பாடு 24 எனவே நீங்கள் பெற வேண்டிய புள்ளிகள் p மற்றும் q க்கு இடையில் ஃப்ளக்ஸ் காரணமாக கண்டக்டரின் மொத்த ஃப்ளக்ஸ் இணைப்பு எனவே கடத்தியின் மையத்திலிருந்து புள்ளி p இன் தூரம் D 1 மற்றும் புள்ளி q D 2 எனவே நாம் செய்ய வேண்டியது நீங்கள் இதை ஒருங்கிணைக்க வேண்டும் அதாவது இந்த இரண்டு புள்ளிகளுக்கு இடையேயான லாம்ப்டா pq என்பது D 1 முதல் D 2 mu 0 வரை I க்கு 2 pi x க்கு D x க்கு சமம் mu 0 I க்கு 2 pi க்கு சமம் மற்றும் நீங்கள் அதை ஒருங்கிணைத்தால் இது இயற்கையான பதிவு L n D 2 D 1 வலப்புறம் இது சமன்பாடு 25 ஆகும் எனவே கண்டக்டருக்கு p மற்றும் q வெளிப்புறமாக இருக்கும் 2 புள்ளிகளுக்கு இடையேயான தூண்டல் பின்னர் ஒரு மீட்டருக்கு ஹென்றியால் கொடுக்கப்படும் நீங்கள் ஒரு மீட்டருக்கு ஹென்றியை மாற்றினால் நீங்கள் mu 0 ஐ மாற்றினால் 2 pi 2 பpi சரியாக ரத்து செய்யப்படும் எனவே இறுதியில் ஒரு மீட்டருக்கு ஹென்றி இது உங்கள் சமன்பாடு 26 சரியானது அதாவது இந்த வழக்கில் என்ன இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும் எல் வெளிப்புற வழக்கு அது நாங்கள் உங்களை அழைப்பதை பொறுத்தது பின்னர் கண்டக்டரின் மையத்திலிருந்து சிறிது தூரம் வரை எப்படி நடக்கும் என்று பார்ப்போம் ஆனால் உங்களிடம் 2 புள்ளிகள் இருந்தால் டி 1 மற்றும் D 2 எனவே L வெளிப்புறமானது உங்கள் தூரம் D 1 மற்றும் D 2 ஆகிய இரண்டின் செயல்பாடாகும் எனவே அது அவர்களின் தூரத்தை சார்ந்தது D 1 மற்றும் D 2 பின்னர் நாம் எப்படி மேலும் எளிமையாக்குவது என்று பார்ப்போம் எனவே அடுத்தது ஒரு ஒற்றை கட்டம் 2 கம்பி வரியின் தூண்டல் எடுத்துக்காட்டாக உங்கள் ஒற்றை கட்டம் 2 கம்பி கோடுகள் என்று நீங்கள் எடுத்துக் கொண்டதாக கருதுவதற்கு முன் எனவே இது ஒரு கடத்தி சிவப்பு சிவப்பு இது மற்றொரு கண்டக்டர் என்று நாம் கருதுகிறோம் அதன் ஆரம் r 1 ஆரம் r 2 இது உங்கள் தற்போதைய I 1 மற்றும் பிளஸ் என்றால் கடத்தியின் பக்கத்திற்குள் மின்னோட்டம் நுழைவதாகும் ஏன் பிளஸ் விஷயம் கொடுக்கப்பட்டுள்ளது இது திரும்பும் பாதை புள்ளி காட்டுகிறது அதாவது இந்த 2 கடத்திக்கு இடையேயான தூரத்தையும் பக்கத்தையும் விட்டு வெளியேறும் மின்னோட்டம் டி சரி எனவே இது ஒற்றை கட்டம் 2 கம்பி அமைப்பு எனவே ஒருவர் உங்கள் தற்போதைய I 1 ஐ எடுத்துச் செல்கிறார் இது திரும்பும் பாதை சரியானது மற்றும் ஒற்றை கட்டம் 2 கம்பி வரியின் தூண்டலை நாம் கண்டுபிடிக்க வேண்டும்